அடைவு நேரம் குறித்த விவாதத்துடன் தொடர்கிறோம் இந்த விரிவுரையில் இந்த நிலையான நேர பகுப்பாய்வு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விரிவாக விவாதிப்போம் முந்தைய விரிவுரையில் குறிப்பிட்டதை இப்போது நினைவு கூருங்கள் நிலையான நேர பகுப்பாய்வு என்பது ஒரு மென்பொருள் கருவியாகும் ஒரு ஒருங்கிணைந்த சுற்று நிகரப்பட்டியலில் மோசமான தாமதங்களை மதிப்பிடலாம் ஒரு சுற்று நிகர பட்டியலில் ஒரு வடிவமைப்பில் நேர மீறல்களைக் கண்டறிய பகுப்பாய்வு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நாம் அடுத்த கட்டத்திற்குச் சென்று அந்த மீறல்களை சரிசெய்ய முயற்சி செய்யலாம் கிட்டத்தட்ட எல்லா டிஜிட்டல் ஐ சிகளும் ஒத்திசைவான வரையறுக்கப்பட்ட தொகுப்பு இயந்திரங்கள் என்று கூறுகிறோம் எனவே ஒரு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு இயந்திரம் எப்படி இருக்கும் அதை முதலில் பார்ப்போம் எனவே எந்த வரையறுக்கப்பட்ட செட் இயந்திரமும் ஒத்திசைவான வரிசைமுறை சுற்று பின்வருமாறு வடிவமைக்கப்படலாம் எனவே ஒரு கூட்டு சுற்று உள்ளது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்கள் உள்ளன அவை தனித்தனியாகக் காட்டப்பட்டுள்ளன சில முதன்மை உள்ளீடுகள் வருகின்றன இவை முதன்மை உள்ளீடுகள் சில முதன்மை வெளியீடுகள் PO சில வெளியீடுகள் ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டிற்குச் செல்கின்றன எனவே இதை நாம் அடுத்த நிலை என்றும் இதை தற்போதைய நிலை PS என்றும் அழைக்கிறோம் ஒரு கடிகாரம் உள்ளது இது ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உள்ளீடு அளிக்கும் எனவே பொதுவாக இந்த மாதிரியில் கடிகாரம் என்பது அவ்வப்போது செல்லும் சமிக்ஞையாகும் இது கடிகாரத்தின் நேர்மறையான விளிம்பில் தூண்டப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே கடிகாரத்தின் ஒவ்வொரு நேர்மறையான விளிம்பிலும் இங்கே இந்த நிலை மாற்றங்கள் நடைபெறுகின்றன எனவே நிலை மாற்றங்களால் நாம் தெரிந்துகொள்வது இந்த கடிகாரம் இருந்தபின் ஒரு குறிப்பிட்ட மாதிரியை காண்கிறீர்கள் இந்த நேரத்திற்குப் பிறகு கூட்டு சுற்றுக்கான உள்ளீடுகள் நிலையானவை PI வருகிறது இந்த PS நிலையானது எனவே கூட்டு சுற்றுக்கு சிறிது தாமதம் ஏற்படும் அந்த தாமதத்திற்குப் பிறகு அது கணக்கிடப்படும் PO மற்றும் NS அடுத்த விளிம்பு வரும்போது இந்த NS ஏற்கனவே ஃபிளிப் ஃப்ளாப்பின் உள்ளீட்டில் உள்ளது எனவே அடுத்த கடிகாரம் வரும்போது இந்த NS சேமிக்கப்படும் அது இப்போது அடுத்த சுழற்சிக்கான PS ஆக மாறும் எனவே இந்த வழியில் இது தொடர்கிறது மீண்டும் இந்த கடிகார காலம் கூட்டு சுற்று தாமதத்தால் மட்டுமல்லாமல் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பின் சில பண்புகளாலும் தீர்மானிக்கப்படும் இந்த அமைப்பு மற்றும் வைப்பு நேரங்களை வைத்திருத்தல் அமைத்தல் மற்றும் சரியாக வைத்திருத்தல் ஆகும் இப்போது ஒரு கூட்டு சுற்றுகளின் இந்த மாதிரியை சரியான நேரத்தில் அவிழ்த்து விடுவது போல் வெளிப்படுத்தலாம் வரிசையில் வரும் இந்த உள்ளீடுகள் உள்ளன என்று சொல்லலாம் முதலில் I1 பின்னர் I2 பின்னர் I3 பின்னர் I4 இப்படி சொல்லலாம் இப்போது இந்த மாதிரியில் அவை ஒவ்வொரு மறு செய்கையிலும் தொடர்ச்சியாக வருகின்றன நான் ஒரு உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறேன் அடுத்த நிலை வரப்போகிறது தற்போதைய நிலையாக வருகிறது பின்னர் I2 பின்னர் I3 பின்னர் I4 மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துகிறேன் இப்போது சில நேரங்களில் ஒரு பகுப்பாய்வை வடிவமைப்பு செய்வதற்காகவே உண்மையான சுற்று உணர்தலுக்காக அல்லாமல் அன்ரோலிங் எனப்படும் ஒரு செயல்முறையை நாம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே இந்த செயல்பாட்டு கட்டமைப்பை பிரித்து விடுகிறோம் உதாரணமாக அதை 3 முறை பிரித்து விடுகிறேன் எனவே இந்த I1 I2 I3 இவை ஒரே நேரத்தில் 3 3 3 இல் பயன்படுத்தப்படுவது போல பிரிக்கிறோம் இந்த வரைபடத்தில் காட்டியுள்ளேன் எனவே இங்கே உண்மையில் 3 முறை சுற்றுகளை பிரித்து விடுகிறோம் இங்கே அதே சுற்று பார்த்தால் நாங்கள் அதை 3 முறை பிரித்துவிட்டோம் எனவே முதல் நகல் அதன் வெளியீடு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு செல்கிறது அதன் வெளியீடு இரண்டாவது நகலுக்கு வருகிறது வெளியீடு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு செல்கிறது இதன் வெளியீடு மூன்றாவது நகலுக்கு வருகிறது இப்போது இங்கே உள்ளீடு I1 இங்கு வருகிறது உள்ளீடு I2 இங்கே வருகிறது உள்ளீடு I3 வருகிறது எனவே இங்கே ஒரு கடிகாரத்தில் முந்தைய சுற்றில் 3 கடிகாரங்களின் பணியைச் செய்கிறோம் இப்போது கூட்டுச் சுற்றுகளில் தாமதம் தொடர்பான விஷயங்களைப் பார்ப்போம் கடிகார விளிம்பில் அது எவ்வாறு செயல்படக்கூடும் என்பதற்காகவும் அடிக்கடி செய்கிறோம் எனவே அந்த பகுப்பாய்விற்காக சில நேரங்களில் நாம் இது போன்ற ஒரு தொடர்ச்சியான சுற்றுகளை பிரிக்க வேண்டியிருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட வடிவமைப்பில் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச கடிகார அதிர்வெண் பற்றி பேசும்போது கட்டுப்படுத்தக்கூடிய 3 விஷயங்கள் உள்ளன இப்போது இது அமைப்பு மற்றும் வைப்பு நேரங்களை பொறுத்தது மற்றும் அமைத்தல் மற்றும் வைத்திருக்கும் நேரங்கள் கட்டுப்படுத்த முடியாது என்று நாம் கருதுகிறோம் ஏனென்றால் சிலவற்றிலிருந்து இந்த சேமிப்பக கலத்தை நாங்கள் சில தொழில்நுட்ப நூலகத்திலிருந்து ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவை ஏற்கனவே முன்பே வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்பே வடிவமைக்கப்பட்டிருப்பது என்பது அமைவு மற்றும் பிடிப்பு நேரங்கள் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே ஒரு வடிவமைப்பாளராக நான் இந்த அமைவு நேரத்தை நீண்டதாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது வைப்பு நேரங்களை நீண்டதாகவோ அல்லது குறைவாகவோ செய்ய முடியாது அவை சரி செய்யப்படுகின்றன ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுருக்கள் கேட் தாமதங்களை நாம் கட்டுப்படுத்தலாம் எனவே நாம் ஒரு வாயிலை சிறியதாக மாற்றலாம் ஒரு வாயிலை பெரிதாக்கலாம் இது கேட் டிரான்ஸிஷன் காரணமாக சமிக்ஞை தாமதங்களுக்கு ஒத்திருக்கிறது கேட் டிரான்ஸிஷன் என்றால் உள்ளீடு ஒன்று 0 முதல் 1 அல்லது 1 முதல் 0 வரை மாறும்போதெல்லாம் ஒரு கேட் கொடுக்கப்படுகிறது எவ்வளவு நேரம் கழித்து கேட் வெளியீடு அந்த மாற்றம் நிகழ்கிறது என்பதைக் காண்பிக்கும் இது மாற்றங்களின் அடிப்படையில் கேட் தாமதம் இதேபோல் கம்பி தாமதங்கள் இது ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பிகளுடன் சமிக்ஞை பரப்புதலுடன் ஒத்திருக்கிறது எனவே மீண்டும் நாம் முன்பு பார்த்தோம் கம்பி தாமதங்களை கட்டுப்படுத்தலாம் பஃப்பர்களை செருகுவதன் மூலம் ஒரு கம்பி தாமதத்தை குறைக்க முடியும் முயற்சி செய்து அதை குறுகியதாக மாற்றலாம் ஆனால் சில சமயங்களில் கம்பியை நீளமாக்க விரும்பலாம் தாமதத்தை அதிகரிக்கலாம் இந்த வளைவை சரிசெய்ய கடிகார நிகர ரூட்டிங் கம்பிகளில் ஒன்றை மெதுவாக்க வேண்டியிருக்கும் எனவே ஸ்னக்கிங் ஒருவித ஜிக் ஜாக் வகையான பாதை என்று ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும் மொத்த நீளம் அதிகரிக்கும் மற்றும் தாமதம் சீரானதாக இருக்கும் மூன்றாவது நிச்சயமாக கடிகார வளைவு கடிகார வளைவு அதிகபட்ச கடிகார அதிர்வெண் மற்றும் கடிகார வளைவு ஆகியவற்றை தீர்மானிக்கும் ஒன்று இது வடிவமைப்பையும் சார்ந்துள்ளது எனவே ஒரு நல்ல கடிகார வளைவுடன் ஒரு வடிவமைப்பைக் கொண்டிருக்கலாம் சில வடிவமைப்புகளுக்கு இது மிகவும் சிறியது இது கணிசமாக அதிகமாக இருக்கும் இப்போது நேரத்தை மதிப்பிடுவதற்கு இந்த வாயில் தாமதங்கள் மற்றும் கம்பி தாமதங்களை மதிப்பிடுவதற்கு நேரத்தை புறக்கணிக்கும் கடிகார வளைவு எனவே நிலையான நேர பகுப்பாய்வு எனப்படும் ஒரு செயல்முறையை செய்கிறோம் எனவே இந்த பகுப்பாய்வில் சொன்னது போல் வாயில் மற்றும் கம்பி தாமதங்களுடன் ஒப்பிடும்போது கடிகார வளைவு மிகக் குறைவு என்று கருதுகிறோம் கடிகார வளைவு தனித்தனியாக பரிசீலிப்போம் எனவே கடிகார நெட்வொர்க் வடிவமைக்கப்பட்டதும் ஒருங்கிணைக்கப்பட்டதும் கடிகார வளைவுகளைப் பார்த்து தேவைக்கேற்ப அதை சரிசெய்வோம் ஆனால் நிலையான நேர பகுப்பாய்வைச் செய்யும்போது கேட் தாமதங்கள் மற்றும் கம்பி தாமதங்களை மட்டுமே நாங்கள் பார்க்கிறோம் நிலையான நேர பகுப்பாய்வு என்ன என்பதைப் பார்ப்போம் இந்த செயல்முறை உண்மையில் என்ன செய்கிறது நிலையான நேர பகுப்பாய்வு இது ஒரு தொடர்ச்சியான சுற்றுக்கு அல்ல ஒரு கூட்டு சுற்றுக்கு மட்டுமே வேலை செய்கிறது என்பதை பார்க்கலாம் எனவே இது 2 சேமிப்பு அல்லது ஃபிளிப் ஃப்ளாப் நிலைகளுக்கு இடையில் கொடுக்கப்பட்ட நிகர பட்டியலின் பகுதியை எடுக்கும் இது ஒரு தூய்மையான கூட்டு சுற்று இது மோசமான நிலை தாமதங்களை மதிப்பிடுகிறது தோராயமாக அது போன்றது எனவே இந்த செயல்முறைக்கு நான் கொடுக்கும் விளக்கம் இங்கே கூட்டு தர்க்கம் ஒரு நேரடி சுழற்சி வரைபடமாக வெளிப்படுத்தப்படும் நேரடி அசைக்ளிக் வரைபடம் என்பது ஒவ்வொரு விளிம்பிலும் ஒரு அம்பு இருக்கும் வரைபடம் இது சமிக்ஞை மாற்றத்தின் திசையைக் காட்டுகிறது மற்றும் கருத்து எதுவும் இல்லை இயக்கிய சுழற்சி இல்லை இயக்கிய அசைக்ளிக் என்றால் சுழற்சிகள் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த சுற்றுகளை தனித்தனியாக வரைவோம் இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துள்ளோம் இது நாம் எடுத்த எளிய கூட்டு சுற்று எனவே உள்ளீடு இதை a b மற்றும் c என்று அழைப்போம் இது x இந்த வாயில் y இது z இது w மற்றும் வெளியீடு f ஆகும் எனவே இங்கே நாம் கருதுவது என்னவென்றால் இந்த சுற்றுக்கான உதாரணத்தைப் பொறுத்து நிலையான நேர பகுப்பாய்வை மட்டும் விளக்குவோம் என்று சொல்லலாம் நேரத்தை அணுகுவதைப் பார்க்கிறோம் இது எனது நேரத்தை 0 க்கு சமமாகக் குறிக்கிறது எனவே a b மற்றும் c இல் சில சமிக்ஞை மாற்றங்கள் தோன்றும் என்று நாம் கருதுகிறோம் சமிக்ஞை மாற்றம் 0 க்கு சமமான நேரத்தில் நிகழ்கிறது என்று கருதுகிறோம் b இல் இது 1 முதல் 0 அல்லது 0 முதல் 1 வரை இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல நான் 1 0 முதல் 1 வரை காண்பிக்கிறேன் B இல் இது அல்லது 0 இல் உள்ளது மேலும் இது 0 6 நேரத்திற்குப் பிறகு மற்றொரு நேர அளவைக் கூறலாம் எனவே c இல் மாற்றம் சிறிது நேரம் கழித்து நடைபெறுகிறது இது எப்போதுமே நிகழலாம் என்று காண்கிறீர்கள் ஏனென்றால் a b c முன்பு வேறு சில சுற்றுகளிலிருந்து வருகிறது எனவே அனைத்து உள்ளீடுகளும் ஒரே நேரத்தில் நிலையை மாற்றும் என்பது உண்மையல்ல எனவே முதல் விஷயம் என்னவென்றால் நிலையான நேர பகுப்பாய்வில் உள்ளீடுகள் மாறும்போது அல்லது நிலையை மாற்றும்போது முதன்மை உள்ளீடுகளை நாம் குறிக்க வேண்டும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தால் இங்கே இதை a b c என்று கருதலாம் இந்த உள்ளீடுகள் 0 0 மற்றும் 0 6 போன்றவற்றைக் பார்க்க உள்ளீடுகளில் சமிக்ஞை மாற்றங்கள் நிகழும் நேரத்தை இது குறிக்கிறது வேறு சில விஷயங்கள் உள்ளன என்று கருதுகிறோம் இந்த வாயில்களின் சில தாமதங்களை உள்ளே காட்டியுள்ளேன் X தாமதங்கள் 1 2 2 மற்றும் 2 ஐப் பார்க்கவும் எனவே இதைக் கீழே குறிப்பிடுவோம் இந்த வரைபடமும் இதன் தாமதம் 1 இது 2 இது 2 இது 2 ஆகும் இந்த வரைபடத்தில் நாம் சிறுகுறிப்பு செய்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பிகளின் தாமதங்கள் சில அலகுகளில் இது 0 15 0 1 எனக் காட்டுகிறது எனவே இது போன்ற தாமதங்களையும் பார்க்கிறோம் இந்த தாமதம் 0 1 இந்த தாமதம் 0 15 இது 0 1 இது 0 2 இது x 2 இது 0 1 x 2 இது 0 3 இது 0 25 மற்றும் வெளியீட்டு வரி தாமதம் 0 2 ஆகும் இது உங்கள் நிலையான நேர பகுப்பாய்வு கருவியின் உள்ளீடாக இருக்கும் எனவே நான் இதை மட்டும் குறிப்பிடுகிறேன் உள்ளீட்டு வருகை நேரங்கள் 0 0 மற்றும் 0 6 ஐ குறிப்பிடுகிறேன் எனவே உள்ளீட்டு வருகை நேரங்களை நான் குறிப்பிடுகிறேன் கேட் தாமதங்களை நான் குறிப்பிடுகிறேன் கம்பி தாமதங்களை குறிப்பிடுகிறேன் இப்போது புரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே சில இடங்களை வழங்கிய கம்பி தாமதங்களின் யதார்த்தமான மதிப்பீட்டை வழங்க முடியும் எனவே ஏற்கனவே பிளேஸ்மெண்ட் முடிந்துவிட்டது என்று கருதப்படுகிறது இந்த நிலையான நேர பகுப்பாய்வை செய்கிறீர்கள் என்பதோடு ஒன்றோடொன்று இணைப்பு கம்பி தாமதங்களின் சில அளவீடுகள் உள்ளன இப்போது அடுத்த கட்டம் இதை நேரடி அசைக்ளிக் வரைபடமாக மாதிரியாகக் கொண்டுள்ளது எனவே இந்த வரைபடத்தில் ஒவ்வொரு உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கும் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு லாஜிக் கேட்டுக்கும் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும் எனவே ஒவ்வொரு உள்ளீடுகளுக்கும் ஒரு விளிம்பு இருக்கும் இடத்திலிருந்து போலி மூல முனைகள் அறிமுகப்படுத்துகிறோம் மேலும் லாஜிக் கேட் செங்குத்துகள் தாமதங்களுடன் பெயரிடப்படும் மற்றும் இயக்கப்பட்ட விளிம்புகள் கம்பி தாமதங்களைக் குறிக்கும் எனவே என்ன நடக்கும் என்பதை உதாரணத்திற்கு பார்ப்போம் இங்கே உள்ளீடுகள் a b c உள்ளன எனவே நான் அடைப்புக்குறி தாமதத்தைக் குறிக்கிறேன் எனவே முதன்மை உள்ளீட்டில் தாமதங்கள் எதுவும் இல்லை இவை முதன்மை உள்ளீடு மற்றும் ஒரு போலி வெர்டெக்ஸை s அறிமுகப்படுத்தியுள்ளேன் s முதல் ஒவ்வொரு முதன்மை உள்ளீடுகளுக்கும் ஒரு விளிம்பு இருக்கும் எனவே தாமதங்கள் 0 0 மற்றும் 0 6 என்று கருதுகிறேன் ஏனென்றால் 0 6 என்பது c க்கு வருகை நேரம் B இலிருந்து x க்கு ஒரு விளிம்பு இருக்கும் இது 1 தாமதமாகும் மேலும் இந்த எடை 0 1 ஆகும் பின்னர் 2 தாமதத்துடன் y ஐ வைத்திருக்கிறோம் இது போன்ற ஒரு விளிம்பில் ஒரு எடை 0 1 உள்ளது இங்கிருந்து ஒரு விளிம்பு உள்ளது ஒரு எடை 0 15 உடன் உள்ளது பின்னர் இதேபோல் நமக்கு z உள்ளது மீண்டும் x இலிருந்து 2 உடன் நாம் ஒரு விளிம்பு 2 3 மற்றும் c இலிருந்து 0 1 க்கு ஒரு விளிம்பு உள்ளது இங்கே 2 தாமதத்துடன் கேட் w ஐ வைத்திருக்கிறீர்கள் இது 0 25 இது 0 2 மற்றும் இறுதியாக இல்லாத f இல் வெளியீடு தாமதம் ஆனால் இந்த இணைப்பு 0 2 ஆகும் எனவே இது கொடுத்த கேட் நிலை நிகர பட்டியலின் சரியான இயக்கிய அசைக்ளிக் வரைபட பிரதிநிதித்துவம் ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட கேட் நிலை நிகர பட்டியல் மற்றும் வருகை நேரங்களிலிருந்து இது போன்ற ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறீர்கள் இப்போது உங்கள் நிலையான நேர பகுப்பாய்வு உங்கள் கருவி இந்த வரைபட பிரதிநிதித்துவத்தில் சரியாக வேலை செய்யும் எனவே அதே வரைபடத்தை இங்கே காண்பிக்கிறோம் முதலில் இந்த வரைபடத்தை உருவாக்குகிறோம் இப்போது இந்த வரைபடத்தைப் பொறுத்தவரை சில நேரங்களில் கணக்கிடுகிறோம் முதல் விஷயம் உண்மையான வருகை நேரம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு முனையின் உண்மையான வருகை நேரம் இது உண்மையில் இந்த சின்னத்திற்கு சொந்தமானது v சரியாக வரவில்லை v மூலதன V க்கு சொந்தமானது எனவே கொடுக்கப்பட்ட கணு சிறிய v இன் வருகை நேரம் இது V இன் உண்மையான வருகை நேரம் எனக் குறிக்கப்படும் இது கடிகார சுழற்சியின் தொடக்கத்திலிருந்து அளவிடும் அந்த நேரத்தில் சமீபத்திய மாற்றம் நேரமாக வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த AAT ஒரு விஷயமாக முனை v இன் வெளியீட்டு பக்கத்தில் வருகை நேரத்தை பதிவு செய்யும் இந்த உதாரணத்தை மீண்டும் பாருங்கள் எனவே இந்த s ஐப் பார்ப்போம் இது வருகையைப் போன்றது எதுவுமில்லை இது ஒரு போலி முனை எனவே இங்கு வருகை நேரம் 0 என்று கருதுகிறேன் நான் இப்படி காட்டுகிறேன் A மாற்றம் 0 நேரங்களில் நடைபெறுகிறது b நேரம் 0 நேரத்தில் நடைபெறுகிறது மற்றும் c 0 6 நேரத்தில் நடைபெறுகிறது இது ஏற்கனவே இப்போது உள்ளது மற்றவற்றை பார்ப்போம் X க்கு x இன் தாமதம் 1 மற்றும் உள்ளீட்டு b இன் தாமதம் 0 ஆகும் எனவே இது 1 மற்றும் 0 1 ஆக இருக்கும் 1 1 க்குப் பிறகு x இன் வெளியீடு கிடைக்கும் எனவே இதை 1 1 உடன் லேபிள் செய்கிறேன் இப்போது இதை 1 1 உடன் சமன் செய்தவுடன் இந்த y ஐ பாருங்கள் எனவே 2 பாதைகள் உள்ளன இரு பாதைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் முதல் பாதையில் இது 2 பிளஸ் 0 15 2 15 ஆக இருக்கும் மேலும் இந்த பாதையில் இது 1 1 பிளஸ் 0 1 பிளஸ் 2 ஆக இருக்கும் அதாவது இது பெரியது பெரிய எண்ணை 3 2 பதிவு செய்கிறீர்கள் இதேபோல் z இல் 2 பாதைகள் உள்ளன ஒன்று 0 6 பிளஸ் 0 1 பிளஸ் 2 2 7 மறுபக்கம் 1 பிளஸ் 1 0 3 2 அதாவது 3 4 பெரியது அதை பதிவு செய்யுங்கள் இங்கே வாருங்கள் மீண்டும் 2 பாதைகள் உள்ளன 3 2 பிளஸ் 0 2 பிளஸ் 2 அல்லது 3 4 பிளஸ் 0 25 பிளஸ் 2 இது பெரியது இது 5 65 ஆக இருக்கும் இறுதியாக வெளியீட்டு பக்கத்தில் பிளஸ் 0 2 இது 5 85 ஆகும் எனவே பச்சை நிறத்தில் காட்டியவை என்னவென்றால் ஒவ்வொரு முனையிலும் சமிக்ஞை மாற்றங்களின் உண்மையான வருகை நேரங்களை கேட் தாமதங்கள் மற்றும் கம்பி தாமதங்கள் என்று கருதுகிறோம் சுற்று வலது வழியாக ஒற்றை பாஸ் மூலம் இதைச் செய்யலாம் எனவே இந்த செயல்முறையின் சிக்கலானது செங்குத்துகளின் எண்ணிக்கை மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கை சுற்று அளவின் நேரியல் விட அதிகமாக இருக்காது பெரிய சுற்றுகளுக்கும் இதைச் செய்யலாம் எனவே என்ன செய்கிறோம் என்பது இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த உண்மையான வருகை நேர மதிப்புகள் வரிசை எண்ணிக்கையிலான செங்குத்துகள் மற்றும் விளிம்புகளின் எண்ணிக்கையில் கணக்கிடப்படலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முனையையும் சரியாக ஒரு முறை பார்வையிட வேண்டும் ஒவ்வொரு விளிம்பையும் இந்த செயல்பாட்டில் சரியாக ஒரு முறை நாம் பயணிக்க வேண்டும் முதலில் ஒரு இடவியல் வரிசையாக்கம் என்று செய்ய வேண்டும் இடமிருந்து வலமாக பயணிக்க வேண்டும் இந்த நேரியல் நேர சிக்கலான காரணத்தால் நிலையான நேர பகுப்பாய்வு மில்லியன் கணக்கான வாயில்களைக் கொண்ட மிகப் பெரிய சுற்றுகளுக்கு மிக எளிதாகப் பயன்படுத்தலாம் எனவே நேர தாமதங்களை மிக விரைவாக மதிப்பிடுவதற்கான கருவியாக இது மாறுகிறது எனவே சிலவற்றை நேர மீறல்கள் என்று சொல்லலாம் இப்போது இதைச் செய்தவுடன் அடுத்தது ஒரு முறை திரும்பிச் செல்கிறது எனவே இது இந்த உண்மையான வருகை நேரம் உண்மையில் வரையறை இதுபோன்று செல்கிறது எனவே ஒரு முனைக்கு v எனவே ஃபேன் இன் முனைகளின் எண்ணிக்கை இருந்தால் v இன் ஃபேன் இன் சொந்தமானது ஆகவே அவை ஒவ்வொன்றிற்கும் அந்த முனையின் உண்மையான வருகை நேரத்தையும் கம்பி தாமதத்தையும் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்கிறோம் அந்த வழியில் AAT ஐக் கணக்கிடுகிறீர்கள் இப்போது தேவையான வருகை நேரம் வேறுபட்டது மீண்டும் இது சொந்தமாக இருக்க வேண்டும் தேவையான வருகை நேரம் என்றால் பயனர் வெளியீட்டின் தேவையான வருகையை குறிப்பிட்டிருப்பதை காணலாம் விரும்பும் குறைந்தபட்ச தாமதத்தை விரும்பும் அதிகபட்ச தாமதம் இது எனவே அந்த மதிப்பிலிருந்து கண்டுபிடிக்க முடியும் மற்ற முனைகளுக்கு தேவையான வருகை நேரம் என்ன என்பதை தீர்மானிக்க முடியும் AAT உண்மையான வருகை நேரத்தைக் கணக்கிடுவதைப் போல உள்ளீட்டு மாற்றங்கள் எப்போது நிகழ்கின்றன என்று கருதினோம் அங்கிருந்து நாம் மற்ற முனையிலுள்ள மாற்றங்களைக் கணக்கிட்டு கண்டுபிடித்து வருகிறோம் ஆனால் தேவையான வருகை நேரத்திற்கு தலைகீழ் வழியில் செய்கிறோம் வெளியீட்டு பக்கத்தில் இருந்து 5 நேர அலகு நேரத்தில் வெளியீடு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே முந்தைய கட்டத்தில் அது நிலையானதாக இருக்க வேண்டும் அது RAT ஆகும் எனவே கொடுக்கப்பட்ட முனையின் சமீபத்திய மாற்றம் ஏற்பட வேண்டிய நேரம் என RAT வரையறுக்கிறோம் கொடுக்கப்பட்ட கடிகார சுழற்சியில் சுற்று இயங்குவதற்கு இது தேவையான காலக்கெடு இப்போது இங்கே ஒரு விஷயம் நாம் AAT ஐ கணக்கிடும்போது என்ன செய்கிறோம் என்றால் V இன் ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் உள்ளீட்டு ஃபேன் இன் இருக்கிறது இதுபோன்று u u1 u2 u3 என்று சொல்லலாம் எனவே இங்கே AAT மதிப்புகள் மற்றும் தாமதம் அதிகபட்சமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் தேவையான வருகையை கணக்கிடும்போது தலைகீழ் வழியைச் செய்கிறோம் ஒவ்வொரு வெர்டெக்ஸு V க்கும் ஃபேன் அவுட் இணைப்பு இருந்தால் நாம் மறு திசையில் பார்க்கிறோம் எனவே 3 இன் ஃபேன் அவுட் உள்ளது இதை u1 u2 மற்றும் u3 என்று அழைக்கலாம் இப்போது இங்கே இதேபோல் இந்த முனைகளுக்கு தேவையான வருகை நேரம் என்ன என்பதை காண்கிறீர்கள் இந்த வரிகளின் தாமதத்தை இந்த வாயிலின் தாமதத்தை கழிக்கவும் எனவே என்ன RAT மதிப்பு பெறப்பட்டாலும் இங்கே இவற்றில் குறைந்தபட்சம் இருக்கும் தேவையான வருகை நேரத்தைக் கணக்கிடுவதற்கு குறைந்தபட்சத்தைக் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் எது ஆரம்பத்தில் இருந்தாலும் அதற்கு V தயார் செய்ய வேண்டும் ஆனால் இதற்காக அதிகபட்ச தாமதத்தை மதிப்பிடலாம் அதிகபட்சமாக எடுக்க வேண்டும் எனவே வரையறையை மீண்டும் பார்க்கும்போது நான் இப்போது குறிப்பிட்டதை அப்ஸ்ட்ரீம் உள்ளீட்டிலிருந்து பல பாதைகளிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட AAT இல் காணலாம் அதாவது ஃபேன் இன் வரும் ஆனால் RAT என்பது ஃபேன் அவுட் பக்கத்தில் உள்ள பல பாதைகளிலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது இது கீழ்நிலை என்று அழைக்கப்படுகிறது எனவே RAT க்கான வெளிப்பாடு இதுதான் வெளியீட்டு முனைகளின் RAT மதிப்பு முனையின் தாமதத்தை குறைக்கிறது மேலும் அந்த உரிமையின் குறைந்தபட்சத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இறுதி முனையின் வழங்கப்பட்ட RAT மதிப்பு 5 5 என்று கருதுகிறோம் எனவே இந்த வரைபடத்தில் RAT மதிப்பு 5 5 என்று கருதுகிறோம் சிவப்பு நிறத்தில் நாம் RAT ஐ குறிக்கிறோம் இது தேவையான வருகை நேரம் ஆகும் எனவே மற்ற முனைகளின் RAT மதிப்பை எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதைப் பார்ப்போம் இங்கு வரும்போது இந்த முனையின் எடை 0 2 என்பதைக் காண்கிறோம் எனவே வெளியீட்டில் இந்த சமிக்ஞை 5 3 நேரத்தில் தயாராக இருக்க வேண்டும் இப்போதே இங்கிருந்து இங்கு வரும்போது பார்க்கலாம் வெளியீட்டில் அது 5 3 ஆக இருந்தது வாயிலின் தாமதம் 2 எனவே இது 5 புள்ளி இது 3 3 மற்றும் 0 2 ஆகும் எனவே இங்கே அது 3 1 க்கு வர வேண்டும் இதேபோல் இங்கே 5 3 கழித்தல் 2 3 3 கழித்தல் 0 25 3 05 ஆகும் எனவே இங்கே அது 3 05 ஆக இருக்கும் எனவே இந்த வழியில் கணக்கிடுகிறீர்கள் எனவே இங்கிருந்து மைனஸ் 1 3 3 மற்றும் இந்த 1 ஐ இங்கு வந்தால் அது 2 ஆக மாறும் ஆனால் மற்றொரு பாதை உள்ளது எனவே சிறியதாக இருக்கும் பாதை இரண்டையும் கணக்கிடலாம் எனவே இப்படி கணக்கிடலாம் இது 3 1 கழித்தல் 2 ஆக இருக்கும் இது 2 0 1 கழித்தல் 0 1 3 புள்ளி கழித்தல் 2 ஆக இருக்கும் இது 1 1 கழித்தல் 1 முதல் 1 வரை இருக்கும் மேலும் இந்த பக்கம் 3 05 கழித்தல் 2 இது 1 05 கழித்தல் 0 3 இது 0 75 ஆக இருக்கும் இது சிறியது எனவே இங்கே மதிப்பு 0 75 ஆக இருக்கும் இது சிறிய குறைந்தபட்சம் இதேபோல் 3 2 கழித்தல் 2 கழித்தல் 0 15 ஐ தொடருங்கள் இது 0 95 ஆக மாறும் இதேபோல் இது கழித்தல் 0 35 ஆக மாறும் ஒரு மதிப்பு இங்கே எதிர்மறையாகி வருவதை காண்கிறீர்கள் 0 75 கழித்தல் 1 கழித்தல் 0 1 இங்கே அது 0 95 ஆக மாறும் இறுதியாக இந்த போலி முனையில் இது கழித்தல் 0 35 ஆகும் இவை தேவையான வருகை நேரங்கள் எனவே இப்போது RAT RAT கழித்தல் AAT இலிருந்து AAT ஐக் கழிப்பதன் மூலம் மந்தநிலையை மதிப்பிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த மந்தமான கணக்கீட்டை இங்கே காண்பிக்கிறேன் இப்போது ஸ்லைடிற்கு திரும்பி வருகிறோம் மூலதன செட் செங்குத்துகளுக்கு சொந்தமான ஒவ்வொரு வெர்டெக்ஸிற்கும் தேவைப்படுவது உண்மையான வருகை நேரம் தேவையான வருகை நேரத்திற்கு பெரியதாக இருக்கக்கூடாது எனவே ஒவ்வொரு கணுக்கும் மந்தமான வித்தியாசத்தை கணக்கிடுகிறோம் எனவே மந்தமானது நேர்மறையாக இருக்கலாம் மந்தமானது எதிர்மறையாக இருக்கலாம் ஸ்லாக் பாசிட்டிவ் என்றால் தடையை மீறவில்லை ஆனால் அது எதிர்மறையாக இருந்தால் ஒரு சிக்கல் உள்ளது என்று பொருள் எனவே எதிர்மறை மந்தநிலையுடன் கூடிய அனைத்து பாதைகளும் அவை முக்கியமான பாதைகளாக குறிப்பிடப்படுகின்றன இது முக்கியமான பாதைகள் என்பதால் நாம் அதை மிகவும் கவனமாகப் பார்க்க வேண்டும் மேலும் அதை சரிசெய்ய முயற்சிக்க வேண்டும் மந்தநிலை மீண்டும் 0 அல்லது நேர்மறையாக மாறும் எனவே எந்த பாதையில் எதிர்மறையான மந்தநிலை உள்ளது எந்த பாதை முக்கியமானது என்பதை அடையாளம் காண்பதற்கான வழி இது மில்லியன் கணக்கான பாதைகள் இருக்கக்கூடும் என்று பார்ப்பதால் இவை முக்கியமான பாதைகள் என்று வடிவமைப்பாளரால் சொல்ல முடியாது அது சாத்தியமில்லை எனவே நிலையான நேர பகுப்பாய்வு எந்த பாதைகள் முக்கியமானவை மற்றும் சரியானவை அல்ல என்பதைக் கூற விரைவான வழியை உங்களுக்கு வழங்கும் எனவே இந்த வரைபடம் உண்மையில் சுருக்கமாக உள்ளது நீல நிறத்தில் உள்ள இந்த வரைபடத்தில் நான் உண்மையான வருகை நேரங்களைக் காட்டுகிறேன் இந்த பழுப்பு நிறத்தில் நான் தேவையான வருகை நேரங்களைக் காட்டுகிறேன் சிவப்பு நிறத்தில் நான் ஸ்லாக்குகளைக் காட்டுகிறேன் இது ஒரு AAT கழித்தல் இந்த RAT கழித்தல் AAT எனவே a மற்றும் c ஆகிய 2 முனைகளைத் தவிர மற்ற எல்லா முனைகளும் எதிர்மறை மந்தநிலைகளைக் கொண்டிருப்பதை காணலாம் சுற்றுகளில் நான் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும் இதனால் இந்த எதிர்மறை மந்தநிலைகள் மீண்டும் நேர்மறையாகின்றன ஆனால் எனது நிலையான நேர பகுப்பாய்வு இந்த அபராதம் போன்ற ஒரு முடிவை எனக்குத் தருகிறது எனவே இப்போதெல்லாம் சமிக்ஞை மாற்றங்கள் மற்றும் தாமதங்கள் மட்டுமல்ல உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேர தாமதங்களை நாங்கள் தனித்தனியாக தேடுகிறோம் கடைசி விரிவுரையின் போது குறிப்பிட்டுள்ளதை காண்கிறீர்கள் ஒரு வாயிலின் வெளியீட்டில் ஒரு சமிக்ஞை மாற்றம் நிகழும் போதெல்லாம் உண்மையில் அது ஒரு சுமை திறனை செலுத்துகிறது எனவே இது நெட்வொர்க்கை இழுப்பதன் மூலம் சார்ஜ் செய்கிறது அல்லது புல் டவுன் நெட்வொர்க் வழியாக வெளியேற்றும் இப்போது இழுத்தல் மற்றும் வலையமைப்பை எதிர்ப்பது வேறுபட்டதாக இருக்கலாம் அதாவது வெவ்வேறு உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரங்கள் இருக்கலாம் எனவே ஒரு சமிக்ஞை 0 முதல் 1 வரை செல்லும் போது ஏற்படும் தாமதங்கள் மற்றும் 1 முதல் 0 வரை செல்வது அவசியமில்லை அவை சமமாக இருக்க வேண்டும் அவை வேறுபட்டதாகவும் இருக்கலாம் எனவே சொல்லக்கூடிய மிகவும் யதார்த்தமான தாமதங்களின் பகுப்பாய்வு வெவ்வேறு சமிக்ஞை மாற்றத்தை தனித்தனியாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாயில்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் அந்த தாமதங்களும் வேறுபட்ட உரிமையாக இருக்கலாம் எனவே உயர்வு தாமதம் மற்றும் வீழ்ச்சி தாமதத்தை தனித்தனியாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது இப்போது கருத்தில் கொண்ட எளிய பகுப்பாய்விற்கு சமிக்ஞை ஒருங்கிணைப்பு நீட்டிப்புகளை இணைக்க வேண்டும் அதாவது ஒரு அண்டை கம்பி நிலை மாறினால் சில கம்பியில் இணைக்கும் திறன் இருக்கும் மேலும் அந்த கம்பி சில கூடுதல் தாமதங்களையும் சந்திக்கக்கூடும் எனவே வழக்கமாக சில சாளரங்களை வைத்திருக்க வேண்டும் அதாவது பக்கத்தில் எந்த கம்பிகள் அல்லது எந்த கோடுகள் ஒன்றுக்கொன்று அருகில் உள்ளன என்பதை கண்காணிக்க முயற்சிக்க வேண்டும் எனவே ஒரு வரியில் அந்த மாற்றம் மற்ற வரியின் தாமதத்தை பாதிக்கலாம் அந்த வடிவமைப்பு தேவைப்படுகிறது மற்றொரு முறை நிலையான நேர பகுப்பாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது கம்பி மற்றும் வாயில் தாமதங்களில் சில மதிப்புகளை சரிசெய்யவில்லை ஆனால் ஒரு வரம்பைக் கொடுக்கிறேன் இது ஒரு சீரற்ற மாறி மற்றும் நிகழ்தகவு விநியோகத்தால் அவற்றைக் குறிக்கிறது எனவே தாமதங்கள் மற்றும் இந்த மந்தநிலைகளை நான் கணக்கிடுகிறேன் எனவே இது ஒரு வரம்பைக் கொடுக்கிறது உண்மையில் அது எனக்கு ஒரு வரம்பைக் கொடுக்கக்கூடிய சரியான மதிப்பு அல்ல எனவே நிலையான நேர பகுப்பாய்வு பரவலாகப் பேசுவது மிகவும் பயனுள்ள கருவியாகும் ஆனால் இது ஓரிரு குறைபாடுகளால் பாதிக்கப்படுகிறது முதலாவதாக ஒரு கடிகாரம் இருப்பதாக கருதுகிறோம் மேலும் ஜோடி பதிவேடுகள் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு இடையில் ஒருங்கிணைந்த சுற்றுத் தொகுதியில் நேர பகுப்பாய்வை இயக்குகிறோம் எனவே ஒரு வடிவமைப்பில் ஒத்திசைவற்ற துணை அமைப்புகள் இருந்தால் எந்த வடிவமைப்பிற்கு கடிகாரம் தேவைப்படுகிறது எனவே நாம் அவற்றிற்கு ஒரு நிலையை பயன்படுத்த முடியாது இரண்டாவதாக எல்லா பாதைகளையும் சமமாக கருதுகிறோம் அதாவது ஒரு பாதையின் நிலையான உணர்திறன் உள்ளது அதை பின்னர் பார்ப்போம் எனவே நாங்கள் எல்லா பாதைகளையும் கருத்தில் கொண்டு RAT AAT ஐ கணக்கிட முயற்சிக்கிறோம் சில தடைகளை பூர்த்திசெய்கிறோம் அவற்றில் சில பாண்டம் கட்டுப்பாடுகள் இருக்கலாம் பாண்டம் மெய்நிகர் ஆகும் அது ஒருபோதும் நடக்காது இந்த பாதை மிக நீளமாக இருப்பதாக கருதுகிறோம் மேம்படுத்த முயற்சிக்கிறோம் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கக்கூடும் அந்த பாதையில் சிக்னல் ஒருபோதும் பாயாது எனவே அந்த பாதைகளை அடையாளம் காண முடிந்தால் அவற்றை எங்கள் கணக்கீட்டிலிருந்து விட்டுவிடலாம் எனவே நாம் எடுக்கும் சில முயற்சிகள் உண்மையில் சரியாக தேவையில்லை இதுபோன்ற 2 வகைகள் உள்ளன ஒன்று ஒருபோதும் செயல்படுத்தப்படாத தவறான பாதைகள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் சில பாதைகள் பல சுழற்சி பாதைகளாக இருக்கலாம் இதன் பொருள் வடிவமைப்பாளர் வேண்டுமென்றே 2 ஃபிளிப் ஃப்ளாப் சமிக்ஞை மாற்றங்களுக்கு 2 காலங்கள் 2 கடிகாரம் காலங்கள் தேவைப்படும் வகையில் வடிவமைக்கிறார் ஒன்று அல்ல இவை சில நேரங்களில் பல சுழற்சி பாதைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அடுத்த விரிவுரையில் சில குறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு சரிசெய்வது என்பதைப் பார்ப்போம்